நாம் இப்போது என்ன செய்யப் போகிறோம் என்றால் உண்மையில் நாம் ஷேப் பங்க்ஷனை எவ்வாறு பார்க்கிறோம் அடுத்த விஷயம் நாம் வேவ் ஈக்குவேஷனை வீக் பார்முக்கு எவ்வாறு மாற்ற துவங்கலாம் என்பதே FEM ன் ஸ்ட்ராடஜி ஆகும் நாம் எந்த சமன்பாட்டை பயன்படுத்தலாம் என்பதை பார்ப்போம் மேக்ஸ்வெல் சமன்பாடு Maxwell's equation எல்லாம் இதில் இருந்து துவங்கும் அதன் முதல் சமன்பாடு ஆகும் நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால் முந்தைய வழக்கை போல நான் 1 போலரைசேஷனை எடுத்துள்ளோம் இன்னொரு போலரைசேஷனும் அதே லாஜிக்கை பின்பற்றும் நாம் சர்பேஸ் இன்டகரேலில் TM போலரைசேஷனை செய்கிறோம் இந்த பிளேனில் H மற்றும் உள்ளது நான் உங்களிடம் பேச தொடர்ந்தால் 2D TM போலரைசேஷனை பற்றி பேச வேண்டும் மாணவர் தெரியும் ஆம் நாம் இந்த சமன்பாட்டை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக் கொள்வோம் நாம் இதை வேறு கர்ல் ஈக்குவேஷனுக்கு பதிலாக முன்னரே செய்துள்ளோம் முதல் சமன்பாட்டில் நான் வலதுகைப் பக்கம் இருந்து ஏதாவதை நீக்க வேண்டும் அது சரி இங்கே இந்த எப்ஸிலோன் மற்றும் ஸ்பேஸின் உடைய பங்க்ஷன் ஆகும் நான் இதை இங்கு கொண்டு வருகிறேன் ஸ்பேஸின் உடைய பங்க்ஷன் இது சமமாகும் அடுத்தபடி நான் J டெர்மை இப்போதைக்கு புறக்கணிக்கிறேன் அடுத்த படியில் எளிதாக சேர்த்துக்கொள்ளலாம் மாணவர் கர்ல் இரண்டு பக்கத்திலும் கர்ல் அதனால் என்ன நடக்கும் இங்கே நான் இதை மாற்ற போகிறேன் மற்றும் எனக்கு கிடைக்கப்போவது

நான் எலக்ட்ரிக் பீல்டை நீக்கிவிட்டேன் மற்றும் எனக்கு அன்நோன் கொண்ட ஒரு வெக்டர் ஈகுவேஷன் கிடைத்துள்ளது அதுவே H ஆகும் நான் இதை ஒன்று சேர்த்து ஒரு ஈகுவேஷனாக மாற்றி இவ்வாறு எழுதுகிறேன் இதுவே என்னுடைய வெக்டர் ஈகுவேஷன் ஆகும் பொதுவாக எனக்கு என்ன கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பிரச்சனையில் ஸ்பேஸின் உடைய பங்க்ஷன் எனக்கு கொடுக்கப்பட்டது ஏதாவது சில இன்சிடென்ட் பீல்ட் கொடுக்கப்பட்டது ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்கப்பட்டது எல்லா பக்கத்திலும் உள்ள பீல்ட்டை கண்டுபிடிக்க வேண்டும் இதுவே என்னுடைய வெக்டர் ஈகுவேஷன் ஆகும் இங்கே ஒரு வகையான டொமைன் மற்றும் அதனோடு சில ஆப்ஜெக்ட்களும் கொடுக்கப்பட்டுள்ளது சரி இதுவே என்னுடைய ஆகும் நாம் FEM ல் என்ன செய்ய வேண்டும் நாம் இந்த முழுப் பொருளையும் சிறுசிறு முக்கோணங்கள் ஆக உடைக்கலாம் வேவ் ஈகுவேஷன் ஆகும் இந்த டெர்மையும் நாம் 1D ல் பயன்படுத்தியுள்ளோம் எல்லாவற்றையும் ஒரு பக்கம் எடுத்தால் அதையே நாம் ரெசிடியு என்று அழைக்கிறோம் இலட்சிய உலகில் இது வேவ் ஈகுவேஷனுக்கு தீர்வாக வாய்ப்பு இல்லை எது அடுத்த நல்ல விஷயம் நான் அவரேஜ் வெயிட்டட் வழியாக சீரமைகிறேன் வெயிட்டட் ரெசிடியுவள் மெத்தெட் டொமைனின் மீது இன்டெகிரெட் ஆகும் என்று FEM கூறுகிறது டெஸ்டிங் பங்க்ஷனை எடுத்துக் கொள்ளுங்கள் இப்போது நான் டாட் ப்ராடக்ட் எடுக்க வேண்டும் ஏனென்றால் உண்மையில் ஒரு வெக்டர் இதுவே FEM வெயிட்டட் ரெசிடியுவள் மெத்தெடுக்கு ஏதேனும் டிஃபரண்டியல் ஈகுவேஷன் வழியாக தொடக்கப்புள்ளி ஆகும் இதுவே ரெசிடியுவளின் நடைமுறையில் அவரேஜ் வெயிட்டட் சென்ஸின் அணுகுமுறை நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் இதை வீக் பார்மாக மாற்றுவதற்கு என்று பார்க்கலாம் 2D வெக்டர் FEM பற்றிய விவாதத்தை நாம் தொடரலாம் மற்றும் இதுவரை நாம் பார்த்தது வேவ் ஈகுவேஷன் சரியா வேவ் ஈகுவேஷன் பற்றி நான் ஒரு விஷயத்தை கூற வேண்டும் நான் இந்த சமன்பாட்டை எடுத்தால் அதில் உண்மையில் J டெர்மும் இருக்கும் இப்போதைக்கு நான் அதை புறக்கணிக்கிறேன் பிரச்சனையை சார்ந்து அதை நாம் சேர்த்துக் கொள்ளலாம் இந்த விவாதத்தில் நாம் கரண்ட் இல்லை என்று அனுமானித்துக் கொள்ளலாம் ஒருவேளை கரண்ட் இருந்தால் அது சமன்பாட்டிலும் தோன்றும் ரெசிடியுவள் J டெர்மையும் சேர்த்து கொள்ளும் இதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் FEM ன் தத்துவத்தை பொருட்படுத்தாமல் வெயிட்டட் ரெசிடியுவள் மெத்தெடில் டெஸ்டிங் பங்க்ஷனை எடுத்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த ரெசிடியுவளை ஆவரேஜ் ஆக 0 வாக திணிக்கிறேன் நாம் என்ன செய்யப்போகிறோம் என்ற யோசனை நமக்கு முன்னதாக இருக்க வேண்டும் 1D ல் என்ன முக்கியமான தந்திரம் அது நம்மை வீக் பார்முக்கு மாற்ற உதவுகிறது அதுவே இன்டெக்ரேஷன் பை பார்ட்ஸ் மற்றும் இது நமக்கு தேவை ஏனென்றால் மாணவர் அங்கு டபுள் டெரிவேட்டிவ் உள்ளது நீங்கள் அதை ல் பார்க்கலாம் அங்கு உள்ளது மற்றும் இன்னொரு உள்ளது இவையே இங்குள்ள டபுள் டெரிவேட்டிவ் மற்றும் இதனுடன் நாம் டீல் செய்ய தேவையில்லை நாம் இதை சிங்கிள் டெரிவேட்டிவ் ஆக மாற்ற விரும்புகிறோம் இன்டெக்ரேஷன் பை பார்ட்ஸ் இதையே நாம் டூ டைமென்ஷனில் செய்ய வேண்டும் அது ஏதோ ஒன்று நான் இன்டெக்ரேஷன் பை பார்ட்ஸ் என்றால் உடனே மணி அடிக்கப் போவதில்லை அங்கு மிக எளிய வெக்டர் கால்குலஸ் எக்ஸ்பிரெஷன் உள்ளது அது நமக்கு உதவும் நாம் இதை எழுதுவோம் இதை நான் மேலே எழுதுகிறேன்

நினைவில் கொள்ளுங்கள் என்பது ஸ்பேஸின் உடைய பங்க்ஷன் இல்லையேல் இந்த பிரச்சனை சுவாரஸ்யமாக இருக்காது நான் டாட் dr என்று எழுதுகிறேன் நான் 2D பிரச்சனையை கருத்தில் கொள்கிறோம் இது டூ டைமென்ஷனல் டிஃபரண்ஷியல் ஆகும் எடுத்துக்காட்டாக இது dx dy dz ஆகும் ஆனால் நான் இதை ஒரு சிறு குறியீடாக என எழுதுகிறேன் இப்போது இந்தப் பகுதியில் நாம் இண்டெகரேஷன் பை பார்ட்ஸை அப்ளை செய்யவேண்டும் நாம் மிக எளிமையான அடையாளத்தை இந்த இடது கை பக்கத்தில் முதல் பகுதியில் பார்ப்போம் இதையேதான் நாம் இரண்டாம் பகுதியில் பார்க்க இருக்கிறோம் இது எது போல பார்க்க இருக்கும் இதுபோல

இதை நாம் மிக எளிமையான வழியில் திரும்பவும் எழுதலாம் இதெல்லாம் வெக்டர் கால்குலஸ்ல் ஸ்டேண்டர்டு ஐடென்டிஸ் ஆகும் அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் இண்டெகரேஷன் உடைய முதல் டெர்மை நாம் இந்த ஐடென்டியை கொண்டு மாற்ற வேண்டும் நாம் முதல் டெர்மை எடுத்துக்கொள்வோம் முதல் டெர்முக்கு என்ன நடக்கும் நாம் முதல் டெர்மை எழுதுவோம்

அது நல்லதா இங்கு எதுவும் மிகவும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை நான் இரண்டாம் டெரிவேட்டிவை தப்பிக்க வைத்து விட்டேன் ஏதேனும் இரண்டாம் டெரிவேட்டிவ் முதல் டெர்மில் உள்ளதா மற்றும் நெகடிவ் இரண்டாம் டெர்ம் நாம் என்ன செய்வோம் மாணவர் ஆனால் ஆனால் நாம் இன்டெகிரெட் செய்தால் நான் சொல்ல வருவது நாம் எவ்வாறு இன்டெகிரெட் செய்வோம் ஏதேனும் தியரம் அல்லது வெக்டர் கால்குலஸ் போல் உள்ளதா நீங்கள் முன்னாடி பார்த்தது போல் மாணவர் ஆம் டைவர்ஜென்ஸ் ஏதேனும் மாணவர் மற்றும் சர்பேஸ் இன்டெகிரெல் மேலே உள்ளது அது எந்த தியரம் போல் உள்ளது மாணவர் 2D டைவர்ஜென்ஸ் 2D டைவர்ஜென்ஸ் தியரம் சரியாக இந்த டெர்ம் அப்படியே இருக்கும் மைனஸ் இரண்டாம் டபுள் இன்டெகரெலுக்கு என்ன இன்டெகரெல் வரும் மாணவர் லைன் லைன் இன்டெகரெல் சரி டைவர்ஜென்ஸ் தியரம் ஒன்னு டைமென்ஷனுக்கு குறைக்க உதவும் வெளியேறும் பிளக்ஸ் எதுவாக வரும் மாணவர் லைன் லைன் அல்லது சர்பேஸ் எதை சார்ந்தது ஒருவேளை நான் 3D ல் இருந்தால் வால்யூம் இன்டெகரெல் டைவர்ஜென்ஸ் முழு வால்யூம் மீது இருக்கும் அது சர்பேசின் மீது பிளக்ஸ் இன்டெகரெலாக வரும் 2D ல் சர்பேஸ் இன்டெகரெல் லைன் இன்டெகரெலாக வரும் மற்றும் எவ்வளவு பிளக்ஸ் லைனில் இருந்து வெளியேறும் இதை இந்த முழு எக்ஸ்பிரஷனாலும் மாற்றியமைக்கப்படும்

இதுவே என்னுடைய கம்ப்யுடேஷனல் டொமைன் மற்றும் இந்த விஷயத்தில் லைன் அல்லது சர்பேஸ் ஆகும் நான் தப்பித்து விட்டேன்டபுள் டெரிவேட்டிவ் சென்றுவிட்டது முதல் டெர்மிடம் இல்லை 2D டைவர்ஜென்ஸ் தியரம் பயன்படுத்தி இரண்டாம் டெர்ம் சென்றுவிட்டது எவைக்கு எல்லாம் பிரச்சனை உள்ளதோ அதை நாம் இந்த 2D டைவர்ஜென்ஸ் தியரமில் அழைக்கிறோம் அது அதாவது இது பார்க்க சற்று கடினமாக உள்ளது ஆனால் அவ்வளவு கடினமில்லை எல்லாவற்றையும் ஒன்றாக போட்டால் என்னுடைய வீக் பார்ம் பார்ப்பதற்கு எவ்வாறு இருக்கும் முதல் டெர்ம் அப்படியே இருக்கும் இதுவே 2D வீக் பார்ம் கேள்வி காமா மொத்த மீடியத்தின் பவுண்டரியா அல்லது முக்கோணத்தின் பவுண்டரியா மொத்த மீடியத்தின் பவுண்டரி ஆகும் ஏனென்றால் இந்த ஸ்லைடு முழுதையும் பார்த்தால் நான் எங்காவது முக்கோணத்தை பயன்படுத்தி உள்ளேனா இல்லை அதை படத்தில் தான் காட்டியுள்ளேன் ஆனால் முக்கோணம் எங்கும் தோன்றவில்லை ஏனென்றால் நான் H ஐ H ஆகவே வைத்துள்ளேன் H எதுவாக இருந்தாலும் சரி அதை பின்னர் நான் முக்கோணங்களாக எழுதுகிறேன் ஆனால் இந்த டைவர்ஜென்ஸ் தியரம் மொத்த பவுண்டரியைப் பற்றி பேசும் அதனால்தான் இந்த பவுண்டரி டெர்ம் பவுண்டரியில் வருகிறது இது என்னை எந்த விதத்திலும் H ஐ வைத்துக்கொள்ள வற்புறுத்தாது உங்களுக்கு தெரியும் டொமைன் பேஸிஸ் பங்க்ஷன் அல்லது முழு டொமைன் பேஸிஸ் H H ஆகவே இருக்கும் மாணவர் இந்த சமன்பாட்டில் நமக்கு Refer Time 1657 முழு டெஸ்ஸெல்லேஷன் இருக்காது நமக்கு இங்கே டெஸ்ஸெல்லேஷன் கிடையாது நாம் வெக்டர் கால்குலஸின் பேசிக் ஐடென்டிஸ் பயன்படுத்தியுள்ளோம் நம்மிடம் H டெஸ்ஸெல்லேஷன் கிடையாது மாணவர் இன்னும் முழு டொமைன் எல்லாம் முதலில் வெக்டர் கால்குலஸின் எளிமைப்படுத்தலை செய்யும் மற்றும் டெஸ்ஸெல்லேஷன் பேஸிஸ் பங்ஷனுக்கு செல்லும் ஏனென்றால் நீங்கள் எவ்வழியில் இந்த பிரச்சனையின் தீவிரத்தை குறைக்க போகிறீர்கள் என்று இப்போதைய வெளிப்பாடு n ஆகும் நான் இப்போது ஒரு செவ்வகம் வரைந்தேன் அது எந்த அமைப்பில் வேண்டுமானாலும் இருக்கலாம் பிரச்சினையை பொருத்தது நான் உங்களை ஒன்று கேட்கிறேன் ஒருவேளை இந்த கம்ப்யுடேஷனல் டொமைனுக்கு பதிலாக வேறு வித்தியாசமான டொமைன் இருக்கிறது எனக்கு வெளிப்புற முக்கோணம் இவ்வாறு உள்ளது மற்றும் சில தொலைந்துபோன மெட்டாலிக் உள்ளது உங்களுக்கு தெரியும் எந்த பகுதியில் மெட்டல் பீஸ் உள்ளது என்று மற்றும் மெட்டல் உள்ளே இருக்கும் பீல்டும் உங்களுக்கு தெரியும் மாணவர் 0 0 எந்த புள்ளியும் சிமுலேட் செய்து அதை கண்டுபிடிப்பதில் இல்லை அதை கண்டுபிடிப்பது 0 ஆகும் ஒருவேளை நான் இந்த கோடிட்ட பகுதியை வெளியேற்ற வேண்டும் என்றால் என்ன மாற்றம் நடக்கும் நான் செய்ததில் மாணவர் முதல் மைனஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் மாற்றி அமைக்க இரண்டு லைன் இன்டெகரேலை வெளியேற்ற வேண்டும் அதனால் நீங்கள் இந்த பச்சை பகுதியை மட்டும் இன்டெகிரெட் செய்யப் போகிறீர்கள் நான் இதை என்றும் மற்றும் இதை என்றும் அழைக்கிறேன்அந்த வழக்கில் RHS வரும் மற்றும் இந்த எக்ஸ்பிரஷன் மாறாமல் இருக்கும் இந்த காம பகுதி இந்த கோடிட்ட பகுதியை நீக்கி விடும் இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் இந்த பகுதிகளை நாம் எவ்வித சிமுலேஷனும் செய்ய தேவையில்லை செய்வதால் எந்த பயனும் இல்லை ஏனென்றால் கம்ப்யுடேஷனல் டொமைன் பெரிதாக இருந்தால் நிறைய விலை கம்ப்யுடேஷனில் கொடுக்க வேண்டும் இதுவே நம்முடைய வீக் பார்ம் நல்லது நாம் இப்போது மிகவும் முக்கியமான பகுதிக்கு வந்துள்ளோம் அதுவே பவுண்டரி கண்டிஷன் நீங்கள் பார்க்கலாம் இந்த தந்திரத்தை நாம் முன்னோக்கி 1D ல் இருந்து கொண்டு செல்லும் போது பவுண்டரி கண்டிஷன் வலதுகைப் பக்கம் தோன்றும் அங்கேதான் பவுண்டரி கண்டிஷனை நான் திணிக்க வேண்டும் 1D ல் என்னுடைய வலது கை பக்கம் என்ன அது dudx 2D ல் அது dudx இல்லை ஆனால் இது இங்கே தோன்றியுள்ளது நான் இப்போது அதை எவ்வாறு தோராயமாக்குவது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் திரும்பவும் கணிதம் செய்யாமல் கண்டுபிடிக்க வேண்டும் என்ன நடக்கும் என்று நினைக்கிறீர்கள் 1D ல் நான் dudx பார்த்தேன் அதை நான் கான்ஸ்டன்ட் முறை u வை கொண்டு மாற்றியுள்ளேன் ஏனென்றால் அந்த சிமுலேட் செய்த பிளேன் வேவ் எவ்வாறு நடக்கும் அந்த கான்ஸ்டன்ட் மீடியம்மை சார்ந்தது நீங்கள் அறிவியல் மாறாது என சிந்திக்கிறீர்களா நாம் 1D ல் இருந்து 2D க்கு செல்லும் போது உங்கள் உள்ளுணர்வு எது நடக்கும் என எதிர்பார்க்கிறது மாணவர் கான்ஸ்டன்ட்ஸ் எனக்கு சில கான்ஃபிடன்ஸ் வேண்டும் மற்றும் H பார்மை நான் எதிர்பார்க்கிறேன் என்னை மன்னிக்கவும் மாணவர்இது சில சதுரமானது ஆம் அதாவது H ல் லீனியர் ஆக இருப்பது H உடைய டெரிவேட்டிவ் ஆக இருக்காது அங்கு ஒரு கொத்தாக H ல் லீனியர் எக்ஸ்பிரஷன் இருக்கும் நான் எதிர்பார்த்ததை போல இதை டெரிவேஷன் செய்வதற்கு முன்னால் சோதிப்பது நல்லது அதனால் உங்களுடைய உள்ளுணர்வு உங்களுடைய கணித்ததோடு பொருந்தும்